கடைசி வகுப்பில் நாம் அசைன்மென்ட் சிக்கலை அறிமுகப்படுத்தினோம் நாம் 44 அசைன்மென்ட் சிக்கலைத் தீர்க்கத் தொடங்கினோம் இது இடது புறத்தில் காட்டப்பட்டுள்ளது தீர்வு இரண்டு மிக எளிய யோசனைகளைப் பொறுத்தது என்று நாம் கூறினோம் முதலாவது நாம் 0 இடத்தில் ஒதுக்கீடு செய்தால் மற்றும் ஒரு சாத்தியமான தீர்வைப் பெற முடிந்தால் அதாவது ஒவ்வொரு வரிசையிலும் ஒரு ஒதுக்கீடு உள்ளது ஒவ்வொரு நெடுவரிசைக்கும் ஒரு ஒதுக்கீடு உள்ளது பின்னர் அத்தகைய தீர்வு 0 செலவைக் கொண்டிருக்கும் எனவே அனைத்து செலவுகளும் ≥ 0 ஆக இருக்கும் வரை உகந்ததாக இருக்கும் இந்த மேட்ரிக்ஸில் 0 செலவு இல்லை என்பதையும் நாம் கவனித்தோம் எனவே இந்த மேட்ரிக்ஸை இப்போது மற்றொரு மேட்ரிக்ஸாகக் குறைப்போம் என்று நாம் கூறினோம் ஒவ்வொரு வரிசையிலிருந்தும் குறைந்தபட்சம் மற்றும் ஒவ்வொரு நெடுவரிசையிலிருந்தும் ஒரு வரிசை குறைந்தபட்சத்தைக் கழிப்பதன் மூலம் இதைச் செய்தோம் இப்போது இங்கே நாம் வைத்திருக்கும் இந்த முடிவு அணி இப்போது ஒவ்வொரு வரிசையிலும் 0 ஐக் கொண்டுள்ளது எனவே இது ஒரு அணி மேட்ரிக்ஸ் ஆகும் இதில் நாம் ஒதுக்கீடுகளைச் செய்ய முடியும் மேலும் 0 நிலைகளில் ஒதுக்கீடு களைச் செய்ய முயற்சிக்கிறோம் ஒரு சாத்தியமான தீர்வைப் பெற முடியுமா என்பதைப் பார்க்கிறோம் அதாவது இப்போது 0 நிலைகளில் மட்டுமே ஒதுக்கீடுகளைச் செய்வோம் ஒவ்வொரு வரிசையிலும் 1 ஒதுக்கீடு மற்றும் ஒவ்வொரு நெடுவரிசைக்கும் 1 ஒதுக்கீடு உள்ளது போன்ற 4 ஒதுக்கீடுகளைப் பெற முடியுமா என்பதைப் பாருங்கள் இப்போது அதைச் செய்வோம் இப்போது இந்த மேட்ரிக்ஸை எடுத்து ஒதுக்கீடுகளைத் தொடங்குவோம் எனவே அதே அணி இங்கே காட்டப்பட்டுள்ளது 1 வது வரிசை 4 2 0 மற்றும் 1 மேலும் 1 வது வரிசையில் ஒரே ஒரு 0 மட்டுமே உள்ளது எனவே நாம் இங்கே ஒரு ஒதுக்கீட்டை செய்யலாம் இது நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது இப்போது நாம் ஒரு ஒதுக்கீட்டை செய்யும் தருணம் அதாவது 1 வது வரிசை நாம் ஒரு ஒதுக்கீட்டை செய்துள்ளோம் 3 வது நெடுவரிசையில் ஒரு வேலையும் உள்ளது எனவே 3 வது நெடுவரிசை இங்கே ஒரு ஒதுக்கீட்டை நாம் கொண்டிருக்க முடியாது இப்போது இது இதன் மூலம் காட்டப்பட்டுள்ளது எனவே இது நமக்கு ஒரு ஒதுக்கீடாக இருக்க முடியாது இப்போது இரண்டாவது வரிசையில் ஒரு ஒதுக்கீட்டை என்னால் செய்ய முடியுமா என்று பார்க்கிறேன் இப்போது 2 வது வரிசையில் இரண்டு 0 நிலைகள் உள்ளன நாம் 1 வது வரிசையில் ஒதுக்கீட்டை செய்தோம் ஏனென்றால் ஒரே ஒரு 0 நிலை மட்டுமே இருந்தது எனவே நாம் அந்த ஒதுக்கீட்டை செய்தோம் இப்போது இரண்டு 0 நிலைகள் உள்ளன எனவே நாம் இங்கே முதல் ஒதுக்கீட்டை செய்யலாம் அல்லது ஒதுக்கீட்டை இங்கே செய்யலாம் ஆனால் தற்போது இரண்டு 0 கள் இருந்தால் நாம் தற்காலிகமாக ஒரு ஒதுக்கீட்டை செய்து தொடர மாட்டோம் 3 வது வரிசையில் இரண்டு 0 நிலைகளும் உள்ளன எனவே தொடங்குவதற்கு முன் ஒரு ஒதுக்கீட்டை நாம் செய்யவில்லை பின்னர் நாம் 4 வது வரிசைக்குச் செல்கிறோம் 4 வது வரிசையில் ஒரே ஒரு 0 மட்டுமே உள்ளது எனவே நம்மால் ஒரு ஒதுக்கீட்டை செய்ய முடியும் இந்த ஒதுக்கீடு நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது மேலும் நான் அதை ஒரு பெட்டியின் உள்ளே குறிக்கிறேன் எனவே 4 வது வரிசையில் நாம் ஒரு ஒதுக்கீட்டை செய்துள்ளோம் எனவே இது ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே நீல வண்ணம் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருப்பதைக் காட்டுகிறது எனவே நான் அதற்கு மேல் மற்றொரு பெட்டியை உருவாக்குகிறேன் அது ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது இப்போது 4வது 2 வது நெடுவரிசையில் ஒரு ஒதுக்கீட்டைக் கொண்டிருப்பதால் 2 வது நெடுவரிசைக்கு இன்னும் ஒரு ஒதுக்கீடு இருக்க முடியாது எனவே இதுவும் போகும் அதுவும் காண்பிக்கப்படுகிறது இது மற்றொரு எக்ஸ் மூலம் காட்டப்படுகிறது அது உள்ளது எனவே இப்போது நாம் 2 ஒதுக்கீடு களைச் செய்துள்ளோம் இன்னும் சில 0 கள் உள்ளன எனவே இப்போது அதை நெடுவரிசை வாரியாகப் பார்க்க ஆரம்பிக்கிறோம் இப்போது அதை நெடுவரிசை வாரியாகப் பார்க்க ஆரம்பித்து நாம் என்ன செய்யலாம் என்று பார்க்கிறோம் இப்போது நாம் இங்கேயும் ஏற்கனவே ஒதுக்கீடு களைச் செய்துள்ளோம் என்பதை இப்போது உணர்கிறோம் எனவே நான் 1 வது நெடுவரிசையைப் பார்த்தால் 1 வது நெடுவரிசையில் ஒரே ஒரு 0 மட்டுமே உள்ளது எனவே நான் இங்கே ஒரு ஒதுக்கீட்டை செய்ய முடியும் இப்போது 1 வது நெடுவரிசையில் ஒரே ஒரு 0 இருக்கும்போது ஒதுக்கீடு நியமனம் செய்யப்பட்டுள்ளது 3 வது வரிசையில் இப்போது ஒரு ஒதுக்கீடு உள்ளது எனவே இங்கே ஒரு ஒதுக்கீட்டை நாம் செய்ய முடியாது இப்போது அது மற்றொரு எக்ஸ் மூலம் காட்டப்படுகிறது அது இங்கே வருகிறது எனவே இப்போது திரும்பிச் சென்று 2 வது நெடுவரிசை ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது 3 வது நெடுவரிசை ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது 4 வது நெடுவரிசையில் ஒரு ஒதுக்கக்கூடிய 0 மட்டுமே உள்ளது எனவே இந்த ஒரு ஒதுக்கீட்டை நாம் செய்கிறோம் இதை நாம் காணலாம் இதை ஒரு முறை வைத்தால் இப்போது நீல நிறத்தில் காட்டப்படும் 4 ஒதுக்கீடு இருக்கும் எனவே நாம் முதலில் இந்த ஒதுக்கீட்டைத் தொடங்கினோம் பின்னர் இந்த ஒதுக்கீட்டை செய்தோம் பின்னர் இந்த ஒதுக்கீட்டை செய்தோம் பின்னர் இந்த ஒதுக்கீட்டை செய்தோம் எனவே ஒதுக்கீடு நீல நிறத்திலும் சிவப்பு பெட்டியிலும் காட்டப்பட்டுள்ளன எனவே இப்போது நாம் 4 ஒதுக்கீடு களைச் செய்துள்ளோம் 0 நிலைகளிலும் ஒவ்வொரு வரிசையிலும் மற்றும் ஒவ்வொரு நெடுவரிசையிலும் 1 ஒதுக்கீடு மட்டுமே உள்ளன எனவே இது ஒரு சாத்தியமான தீர்வாகும் இப்போது இந்த 4 ஒதுக்கீடு X13 1 உடன் ஒத்திருக்கின்றன இந்த நிலை 1 வது வரிசை 3 வது நெடுவரிசை X13 1 X24 1 X31 1 மற்றும் X42 1 இவை நாம் செய்த 4 ஒதுக்கீடு இப்போது குறைக்கப்பட்ட மேட்ரிக்ஸில் 0 செலவில் ஒரு சாத்தியமான தீர்வு கிடைத்துள்ளது எனவே இது குறைக்கப்பட்ட மேட்ரிக்ஸுக்கு உகந்ததாக இருக்கிறது எனவே இது அசல் மேட்ரிக்ஸுக்கு உகந்ததாகும் ஏனெனில் குறைக்கப்பட்ட மேட்ரிக்ஸிற்கான தீர்வு அசல் மேட்ரிக்ஸிற்கான தீர்வுக்கு சமம் என்ற அனுமானத்தின் கீழ் குறைக்கப்பட்ட மேட்ரிக்ஸைப் பெற்றோம் எனவே மீண்டும் இவை 4 ஒதுக்கீடு செய்யவேண்டும் எனவே பெட்டியில் உள்ள ஒதுக்கீடுகளைக் காண்பிப்பதற்காக மீண்டும் மீண்டும் செய்ய இது நம் முதல் ஒதுக்கீடாகும் இது போய்விட்டது இது நம் இரண்டாவது ஒதுக்கீடாகும் இது எங்கள் 3 வது ஒதுக்கீடாகும் இது இந்த வரிசையில் எங்கள் 4 வது ஒதுக்கீடாகும் அதனால் நாம் முதல் ஒதுக்கீட்டை செய்தபோது இது நீக்கப்பட்டது இந்த இரண்டாவது ஒதுக்கீட்டை நாம் செய்தபோது இது நீக்கப்பட்டது நாம் முதல் ஒதுக்கீட்டை செய்தபோது இந்த 0 நீக்கப்பட்டது இரண்டாவது ஒதுக்கீட்டை செய்தபோது இது நீக்கப்பட்டது இப்போது நாம் 3 வது ஒதுக்கீட்டை இங்கு செய்தோம் இது நீக்கப்பட்டது பின்னர் 4 வது ஒதுக்கீட்டை செய்தோம் இப்போது இது குறைக்கப்பட்ட மேட்ரிக்ஸுக்கு உகந்ததாகும் இது அசல் மேட்ரிக்ஸிற்கும் உகந்ததாக இருக்கும் எனவே எந்த இடங்களில் ஒதுக்கீடு எங்கு செய்யப்பட்டன என செலவுகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன எனவே ஒதுக்கீட்டின் செலவு 4 8 12 12 9 21 21 6 27 என்பது மொத்த செலவு ஆகும் இது உகந்த தீர்வுக்கு ஒத்த செலவு ஆகும் மேலும் உகந்த தீர்வு X13 1 X24 1 X31 1 மற்றும் X42 1 ஆகியவற்றால் வழங்கப்படுகிறது எனவே முதல் எடுத்துக்காட்டில் இருந்து நாம் புரிந்துகொண்டது ஒதுக்கீட்டு சிக்கலைத் தீர்ப்பதற்கான மிக எளிய வழியாகும் அங்கு கொடுக்கப்பட்ட மேட்ரிக்ஸுடன் தொடங்குவோம் ஒவ்வொரு வரிசையிலிருந்தும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு நெடுவரிசையிலிருந்தும் குறைந்தபட்சம் நெடுவரிசையை கழிப்பதன் மூலம் மேட்ரிக்ஸைக் குறைக்கிறோம் அதாவது ஒவ்வொரு வரிசையிலும் ஒவ்வொரு நெடுவரிசையிலும் குறைந்தபட்சம் ஒரு 0 ஐ பெறுகிறோம் ஒதுக்கீடு செய்யத் தொடங்குங்கள் முதலில் வரிசைகளைப் பார்த்து தொடங்கவும் பின்னர் நெடுவரிசைகளைப் பார்க்கவும் ஒரே ஒரு 0 இருந்தால் ஒரு ஒதுக்கக்கூடிய 0 மட்டுமே இருந்தால் ஒரு ஒதுக்கீட்டை செய்யுங்கள் அதுதான் நாம் செய்தோம் செயல்முறையை மீண்டும் செய்ய நாம் மீண்டும் தொடங்கினோம் இந்த ஒதுக்கீட்டைத் தொடங்கினோம் ஏனென்றால் ஒரே ஒரு 0 மட்டுமே உள்ளது எனவே இது தானாகவே ரத்துசெய்யப்பட்டது இப்போது 2 வது வரிசையில் அந்த நேரத்தில் இரண்டு 0 கள் இருந்தன எனவே நாம் ஒரு ஒதுக்கீட்டை செய்யவில்லை 3 வது ஒன்றில் இரண்டு 0 கள் இருக்கும் நாம் ஒரு ஒதுக்கீட்டை செய்யவில்லை இவருக்கு ஒரே ஒரு 0 மட்டுமே உள்ளது நாம் ஒரு ஒதுக்கீட்டை செய்தோம் இதை ரத்து செய்தோம் பின்னர் நாம் மீண்டும் நெடுவரிசைக்குச் சென்றோம் இப்போது நெடுவரிசையில் ஒரே ஒரு 0 மட்டுமே உள்ளது நாம் இந்த ஒதுக்கீட்டை செய்து இதை ரத்து செய்தோம் இந்த 2 நெடுவரிசைகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டன இப்போது இதற்கு ஒரே ஒரு ஒதுக்கக்கூடிய 0 மட்டுமே இருந்தது நாம் அந்த ஒதுக்கீட்டை செய்துள்ளோம் நமக்கு 4 ஒதுக்கீடு கிடைத்துள்ளன அதாவது நமக்கு ஒரு சாத்தியமான தீர்வு கிடைத்துள்ளது பின்னர் நாம் பதிலைக் கொடுத்தோம் இப்போது அடுத்த கேள்வி இது ஒவ்வொரு முறையும் நடக்கும் நாம் ஒரு ஒதுக்கீட்டை தீர்க்கிறோம் அல்லது வேறு ஏதாவது நடக்க முடியுமா வெளிப்படையாக வேறு ஏதாவது நடக்கலாம் என்ன நடக்கலாம் என்று பார்க்கிறோம் இது நாம் பார்த்ததிலிருந்து மிகவும் வித்தியாசமானது மற்றொரு உதாரணம் மூலம் அதைப் பார்ப்போம் எனவே இப்போது நாம் இரண்டாவது எடுத்துக்காட்டுக்குச் சென்று இதேபோன்ற ஆனால் வேறுபட்ட தோற்றப் பிரச்சினையைத் தீர்க்க முயற்சிப்போம் எனவே இது நம் இரண்டாவது எடுத்துக்காட்டு இது மீண்டும் 4 x 4 ஒதுக்கீட்டு சிக்கலாகும் இது சற்று மாறுபட்ட செலவு குணகங்களுடன் உள்ளது எனவே மீண்டும் நாம் இதைச் சொல்லலாம் இது நான்கு நபர்களைக் குறிக்கும் நான்கு ஒதுக்கீடுகளை குறிக்கிறது எனவே மீண்டும் அதே இரண்டு கொள்கைகளின் அடிப்படையில் முதலில் ஒவ்வொரு வரிசையிலிருந்தும் ஒவ்வொரு நெடுவரிசையிலிருந்தும் குறைந்தபட்ச வரிசையைக் கழிக்க முயற்சிப்போம் மேலும் ஒவ்வொரு வரிசையிலும் ஒவ்வொரு நெடுவரிசையிலும் குறைந்தபட்சம் ஒரு 0 ஐக் கொண்ட ஒரு மேட்ரிக்ஸைப் பெற முயற்சிப்போம் அத்தகைய மேட்ரிக்ஸுடன் ஒதுக்கீடுகளைச் செய்வோம் 4 ஒதுக்கீடு களைப் பெறலாமா அல்லது பார்க்கலாமா 4 ஒதுக்கீடு இருக்கும் ஒரு சாத்தியமான தீர்வைப் பெற முடியுமா என்பதைப் பார்ப்போம் எனவே அதுதான் முறை எனவே முதல் விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு வரிசையிலிருந்தும் குறைந்தபட்ச வரிசையை கழிப்போம் 1 வது வரிசையில் குறைந்தபட்சம் 4 ஆகும் எனவே 4 2 0 5 மற்றும் பலவற்றைப் பெற 4 ஐக் கழிக்கிறோம் 2 வது வரிசை வரிசை குறைந்தபட்சம் 5 எனவே இது 2 0 1 4 ஆக மாறும் 3 வது வரிசையில் வரிசை குறைந்தபட்சம் 9 4 வது வரிசை குறைந்தபட்சம் அந்த வரிசை 6 ஆகும் எனவே 1 வது வரிசையில் இருந்து பெறுகிறோம் 4 ஐக் கழிப்போம் 4 2 0 5 கிடைக்கும் அதை நீங்கள் அங்கு காணலாம் 5 ஐக் கழித்தால் உங்களுக்கு 2 0 1 4 கிடைக்கும் 3 வது வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் 9 ஐக் கழித்தால் நீங்கள் 0 1 2 3 மற்றும் 6 ஐக் கழிப்பீர்கள் உங்களுக்கு 3 0 2 5 கிடைக்கும் இப்போது நாம் நெடுவரிசைகளைப் பார்க்கத் தொடங்கி நெடுவரிசையை குறைந்தபட்சமாகக் கழிப்போம் 1 வது நெடுவரிசை குறைந்தபட்சம் 0 எனவே நாம் அதைத் தக்கவைத்துக்கொள்கிறோம் 2 வது நெடுவரிசை குறைந்தபட்சம் 0 நாம் அதைத் தக்கவைத்துக்கொள்கிறோம் 3 வது நெடுவரிசை குறைந்தபட்சம் 0 நாம் நெடுவரிசையைத் தக்கவைத்துக்கொள்கிறோம் 4 வது நெடுவரிசை குறைந்தபட்சம் 3 ஆகும் எனவே 2 ஐப் பெற 3 ஐக் கழிக்கிறோம் 1 0 மற்றும் 2 எனவே இது குறைக்கப்பட்ட அணி இது 4 வது நெடுவரிசையிலிருந்து குறைந்தபட்ச நெடுவரிசையை கழித்த பிறகு கிடைத்தது இப்போது இந்த மேட்ரிக்ஸில் ஒதுக்கீடு களைச் செய்யத் தொடங்கலாம் அதைச் செய்யத் தொடங்குவோம் எனவே நான் மேட்ரிக்ஸை அப்படியே கொடுத்திருக்கிறேன் இப்போது நாம் 1 வது வரிசையைப் பார்க்கிறோம் 1 வது வரிசையில் ஒரே ஒரு ஒதுக்கக்கூடிய 0 மட்டுமே உள்ளது நாம் ஒரு ஒதுக்கீட்டை செய்கிறோம் இது நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது மீண்டும் பெட்டியை மட்டும் சேர்க்கலாம் அது ஒரு ஒதுக்கீடு எனவே நாம் முதல் ஒதுக்கீட்டை செய்துள்ளோம் இந்த முதல் வேலையின் காரணமாக வேறு எதுவும் இல்லை 1 வது வரிசை 3 வது நெடுவரிசைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் இங்கே வேறு 0 கள் இல்லை எனவே நாம் அதை அப்படியே வைத்திருக்கிறோம் இப்போது நாம் 2 வது வரிசையைப் பார்க்கிறோம் 2 வது வரிசையைப் பார்க்கிறோம் பின்னர் நாம் ஏற்கனவே இங்கே ஒரு ஒதுக்கீட்டை செய்துள்ளோம் என்பதை உணர்கிறோம் முதல் ஒதுக்கீடு இங்கே இருந்தது அதை ஒரு பெட்டியால் காண்பித்துள்ளோம் இப்போது 2 வது வரிசையில் ஒரே ஒரு 0 மட்டுமே உள்ளது எனவே நாம் செய்கிறோம் இங்கே மற்றொரு ஒதுக்கீடு எனவே நாம் இங்கே ஒரு ஒதுக்கீட்டை செய்துள்ளோம் 2 வது வரிசை 2 வது நெடுவரிசைக்குச் செல்கிறது ஏனெனில் இந்த ஒதுக்கீட்டை இங்கே செய்துள்ளோம் இந்த 0 ஐ நாம் ரத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் 2 வது நெடுவரிசையில் 1 ஒதுக்கீடு மட்டுமே இருக்க முடியும் அது இந்த சிவப்பு வண்ண X ஆல் வழங்கப்படுகிறது இது இந்த 0 ஐ ரத்து செய்கிறது இப்போது நான் 3 வது வரிசையில் செல்கிறேன் இரண்டு 0 கள் உள்ளன என்பதை நான் கவனிக்கிறேன் எனவே நான் ஒரு ஒதுக்கீட்டை செய்ய மாட்டேன் இப்போது நாம் 4 வது வரிசைக்குச் செல்கிறோம் 4 வது வரிசைக்கு ஒதுக்கக்கூடிய 0 இல்லை என்பதை நான் உணர்கிறேன் இப்போது நான் 1 வது நெடுவரிசைக்கு வருகிறேன் இங்கே ஒரு 0 உள்ளது எனவே நான் ஒரு ஒதுக்கீட்டை செய்வேன் எனவே அது இங்கே அதே அட்டவணையில் காட்டப்படும் எனவே மீண்டும் நான் எல்லா ஒதுக்கீடு களையும் குறிப்பேன் இது எங்கள் முதல் ஒதுக்கீடு இது எங்கள் இரண்டாவது ஒதுக்கீடாகும் இது இந்த எக்ஸ் ரத்து செய்யப்பட்டது பின்னர் 1 வது நெடுவரிசையைப் பார்த்து இங்கே ஒரு ஒதுக்கீட்டை செய்கிறோம் எனவே இந்த ஒதுக்கீட்டை நாம் இங்கு செய்யும்போது தானாகவே இது செல்லும் ஏனென்றால் 3 வது வரிசை 1 வது நெடுவரிசையில் ஒரு ஒதுக்கீட்டை செய்வதன் மூலம் 1 வது நெடுவரிசைக்கு ஒரு ஒதுக்கீடு உள்ளது 3 வது வரிசையில் ஒரு வேலையும் உள்ளது எனவே இந்த 0 மதிப்பைச் சேர்க்கப் போவதில்லை அது மீண்டும் சிவப்பு நிறத்துடன் காண்பிக்கப்படுகிறது எனவே இப்போது நாம் 2வது நெடுவரிசைக்குச் செல்கிறோம் அது நான் ஏற்கனவே ஒதுக்கியது 3 வது நெடுவரிசை ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது 4 வது நெடுவரிசையில் ஒதுக்கக்கூடிய 0 ஏதும் இல்லை எனவே வரிசைகளையும் நெடுவரிசைகளையும் பார்த்துக்கொண்டே இருந்தால் இனிமேல் எங்களால் நியமிக்க முடியாது என்பதை நாம் உணர்கிறோம் நம்மால் மேலும் எந்த ஒதுக்கீடும் செய்ய முடியாது ஏனென்றால் இந்த மேட்ரிக்ஸில் உள்ள அனைத்து 0 களும் பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளன அதாவது அவை ஒதுக்கப்பட்டுள்ளனவா அல்லது அவை கடக்கப்பட்டுள்ளன அதாவது அவை ஒதுக்கீடுக்கு ஏற்றவை அல்ல எனவே இந்த கட்டத்தில் ஒதுக்கீட்டு நடைமுறையை நாம் நிறுத்த வேண்டும் அதை நாம் கவனிக்கிறோம் 4 க்கு எதிராக 3 ஒதுக்கீடுகளை மட்டுமே செய்துள்ளோம் எனவே அந்த சாத்தியமான தீர்வு இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை நாம் 0 இடத்தில் மட்டுமே ஒதுக்கீடுகளைச் செய்வோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பூஜ்ஜியமற்ற நிலைகளில் நாம் ஒதுக்கீடு களை செய்ய மாட்டோம் எடுத்துக்காட்டாக 4 வது சாத்தியம் இது 2 எனவே இந்த 2 இல் நாம் ஒரு ஒதுக்கீட்டை செய்ய மாட்டோம் நமக்கு ஒரு தீர்வு கிடைத்துள்ளது இல்லை நாம் 0 இடத்தில் மட்டுமே ஒதுக்கீடு களைச் செய்வோம் ஏனென்றால் நான் 0 இடத்தில் ஒதுக்கீடு செய்தால் எனக்கு ஒரு சாத்தியமான தீர்வு கிடைக்கும் என்ற கொள்கையில் நாம் ஒதுக்கீடு யாற்றி வருகிறோம் பின்னர் அத்தகைய தீர்வு உகந்ததாகும் ஏனென்றால் அதனுடன் தொடர்புடைய செலவு 0 ஆகும் எனவே மற்றொரு மேட்ரிக்ஸைப் பெற இந்த மேட்ரிக்ஸுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் பின்னர் மற்ற மேட்ரிக்ஸில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவே நாம் என்ன செய்வது இப்போது ஒரு நடைமுறையைப் பயன்படுத்தி இந்த மேட்ரிக்ஸில் சில மாற்றங்களைச் செய்கிறோம் எனவே இப்போது அந்த நடைமுறையைத் தொடங்குவேன் எனவே நாம் இப்போது சிலவற்றை வரைகிறோம் சில டிக் மார்க்குகள் உருவாக்குகிறோம் ஒரு வழிமுறையின் அடிப்படையில் சில வரிகளை வரையப் போகிறோம் எனவே ஒதுக்கப்படாத வரிசையைத் தட்டவும் எனவே இந்த 4 வது வரிசையில் ஒரு ஒதுக்கப்படாத வரிசையில் டிக் இல்லை இப்போது அந்த வரிசையில் 0 இருந்தால் அந்த நெடுவரிசையை டிக் செய்யுங்கள் எனவே தொடர்புடைய நெடுவரிசையைத் தட்டவும் இப்போது இந்த நெடுவரிசை தேர்வு செய்யப்பட்டுள்ளது அந்த நெடுவரிசையில் ஒரு ஒதுக்கீடு இருந்தால் அதனுடன் தொடர்புடைய வரிசையைத் தட்டவும் எனவே இந்த வரிசையை இப்போது டிக் செய்ய வேண்டும் மீண்டும் அந்த நெடுவரிசையில் 0 டிக் இருந்தால் 0 உள்ளது ஆனால் நெடுவரிசை ஏற்கனவே டிக் செய்யப்பட்டுள்ளது எனவே அதிக டிக்கிங் சாத்தியமில்லை எனவே மீண்டும் நடைமுறையை மேற்கொள்கிறேன் ஒதுக்கப்படாத வரிசையை டிக் செய்யுங்கள் ஒரு டிக் செய்யப்பட்ட வரிசையில் 0 இருந்தால் அதனுடன் தொடர்புடைய நெடுவரிசையை டிக் செய்யுங்கள் அது ஏற்கனவே டிக் செய்யப்படவில்லை என்றால் ஒரு நெடுவரிசை தேர்வு செய்யப்பட்டு ஒரு ஒதுக்கீடு இருந்தால் தொடர்புடைய வரிசையைத் தட்டவும் இது ஏற்கனவே தேர்வு செய்யப்படவில்லை என்றால் இதை மீண்டும் செய்யவும் செயல்முறை இது புதிய விஷயம் இதை இங்கே காண்பிப்போம் ஒதுக்கப்படாத வரிசையில் டிக் செய்யுங்கள் டிக் செய்யப்பட்ட வரிசையில் 0 இருந்தால் அதனுடன் தொடர்புடைய நெடுவரிசையைத் தேர்வுசெய்யவும் தேர்வுசெய்யப்பட்ட நெடுவரிசைக்கு ஒரு ஒதுக்கீடு இருந்தால் அதனுடன் தொடர்புடைய வரிசையைத் தட்டவும் இந்த இரண்டு படிகளையும் மீண்டும் செய்யவும் அதாவது இனிமேல் டிக்கிங் சாத்தியமில்லை மற்றும் தேர்வு செய்யப்படாத வரிசைகள் மற்றும் தேர்வு செய்யப்பட்ட நெடுவரிசைகள் வழியாக ஒரு கோடுகளை வரையவும் இப்போது நாம் இந்த வரிகளை வரைந்துள்ளோம் இந்த கோடுகள் தேர்வு செய்யப்படாத வரிசைகள் வழியாக வரையப்பட்டுள்ளன இது தேர்வு செய்யப்படாத வரிசை இது தேர்வு செய்யப்படாத வரிசை மற்றும் தேர்வு செய்யப்படாத நெடுவரிசை இது ஒரு தேர்வு செய்யப்பட்ட நெடுவரிசை இது ஒரு தேர்வு செய்யப்பட்ட நெடுவரிசை எனவே தேர்வு செய்யப்படாத வரிசைகள் மற்றும் தேர்வு செய்யப்பட்ட நெடுவரிசைகள் மூலம் ஒரு கோடுகளை வரைந்துள்ளோம் மீண்டும் அதை விளக்க ஒதுக்கப்படாத வரிசையை டிக் செய்யுங்கள் இது எங்கள் முதல் டிக் 0 இருந்தால் அந்த நெடுவரிசையை டிக் செய்யுங்கள் இது இரண்டாவது டிக் ஆகும் ஒரு ஒதுக்கீடு இருந்தால் அந்த வரிசையை டிக் செய்யுங்கள் இது 3 வது டிக் ஆகும் இப்போது இந்த 2 மற்றும் 3 ஆம் படிகளை மீண்டும் செய்யவும் தேர்வு செய்யப்படாத வரிசைகள் மற்றும் தேர்வுசெய்யப்பட்ட நெடுவரிசைகள் தேர்வு செய்யப்படாத வரிசைகள் மற்றும் தேர்வு செய்யப்பட்ட நெடுவரிசைகள் மூலம் வரிகளை வரைய முடியாது நாம் அவ்வாறு செய்தால் சுவாரஸ்யமான ஒன்றை நாம் கவனிக்கிறோம் இப்போது கோடுகளை வரைவதற்கான இந்த நடைமுறையில் நாம் இப்போது மூன்று வரிகளை வரைந்துள்ளோம் 3 ஒதுக்கீடு உள்ளன என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் 3 ஒதுக்கீடு நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ளன 3 ஒதுக்கீடு உள்ளன நாம் மூன்று வரிகளை வரைந்துள்ளோம் அது மட்டுமல்லாமல் மூன்று வரிகளும் அனைத்து 0 களையும் உள்ளடக்கும் மேட்ரிக்ஸில் உள்ள அனைத்து 0 களும் குறைந்தது ஒரு வரியையாவது கடந்து செல்லும் அவை பூஜ்ஜியமற்றவையும் உள்ளடக்கியிருக்கலாம் ஆனால் முக்கியமான விஷயம் ஒவ்வொரு 0 இப்போது ஒரு வரியால் கோடிடபட்டுள்ளது எனவே நாம் இப்போது அந்த டிக்க்குகளை செய்துள்ளோம் நாம் வரிகளை வரைந்துள்ளோம் இப்போது ஒரு புதிய மேட்ரிக்ஸை உருவாக்க இதை நாம் ஏதாவது செய்ய வேண்டும் இதன் மூலம் நாம் உண்மையில் இந்த சிக்கலை தீர்க்கிறோம் இப்போது இந்த டிக்கிங்கிற்குப் பிறகு நாம் என்ன செய்வது புதிய மேட்ரிக்ஸில் சேர இதை எவ்வாறு மாற்றுவது அடுத்த வகுப்பில் பார்ப்போம்